ஹைட்ரஜன் அணுவிற்கான வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாடு ரேடியல் காம்போனென்ட் கூறு க்கான தீர்வு முந்தைய விரிவுரையில் ஸ்பேரிக்கல் சிமெட்ரிக் கோள சமச்சீர் அமைப்புகளுக்கான பொதுவான தீர்வைப் பார்த்தோம் அங்கு ஷ்ராடின்ஜெர் சமன்பாடு 22mull122mr2uVruEu என பார்த்தோம் அங்கு u r என்பது எனக்கு வேவ் பங்ஷன்னின் அலை செயல்பாட்டின் ரேடியல் காம்போனென்ட் களைத் கூறு தருகிறது மற்றும் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு என்பது R இன் செயல்பாடாக இருக்கும் இது r மடங்கு Ylm θ ϕ என்பதாகும் மேலும் r 0 எனும்போது u rl1 என கண்டறியப்பட்டது இந்த விரிவுரையில் ஹைட்ரஜன் அணு அல்லது ஹைட்ரஜன் போன்ற அயனிகளின் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்த்தில் கவனம் செலுத்த விரும்புகிறோம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் எலக்ட்ரானின் போடன்சியல் எனர்ஜிஆற்றல் V என்பது Ze24π0r என வழங்கப்படுகிறது எனவே u க்கான சமன்பாடு 22mull122mr2u Ze24π0ruEu ஆக இருக்கும் நான் இங்கே ஒரு u ஐ தவற விட்டிருக்கிறேன் இது தான் நாம் தீர்க்க விரும்பும் சமன்பாடு இந்த விரிவுரையில் நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது உங்களுக்கு மிகவும் கடுமையான தீர்வுகளைத் தரவில்லை நான் l இன் ஒன்று அல்லது இரண்டு மதிப்புகளுக்கு தீர்வுகளைத் உங்களுக்கு தருவேன் நீங்கள் விரும்பினால் புத்தகங்களில் இதைப் பின்தொடர உங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும் ஏனென்றால் இது முதல் பாடமாகும் எனவே நான் இங்கு உங்களுக்கு பல விவரங்களை கொடுக்கவில்லை எனவே இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் பௌவ்ன்ட் ஸ்டேட் க்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை தீர்வு காண விரும்புகிறோம் அப்படியெனில் E 0 எனவே நான் E ஐ | E | என எழுதப் போகிறேன் எனவே எனது சமன்பாடு இப்போது 22mull122mr2u Ze24π0ru |E|u ஆக மாறுகிறது எனவே முதல் விஷயம் ஹார்மோனிக் ஆஸிலேட்டர்களில் நாங்கள் செய்ததைப் போல மற்றும் u எப்படி r இன்பைன்நட் க்கு முடிவிலி செல்லும்போது நடந்து கொள்கிறது என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் அதாவது u இன் நடத்தை r →∞ க்கு செல்லும்போது எப்படி இருக்கும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நான் 1r2 மற்றும் 1r டேர்ம் ஐ புறக்கணிக்க முடியும் ஏனெனில் அவை கிட்டத்தட்ட 0 ஆக மாறும் எனவே நான் இப்படி இந்த சமன்பாட்டை எழுத முடியும் எனவே r →∞ என்ற வரம்பில் நான் எனது சமன்பாட்டை 22mu Eu அல்லது u 2m2Eu0 என எழுதலாம் இதற்கு உடனடி தீர்வுகள் உள்ளன ure2mE2r அல்லது e 2mE2r என்பதாகும் இப்போது Rr→∞→0 என்ற தீர்வை நாங்கள் விரும்புகிறோம் இது r →∞க்கு முடிவிலி செல்லும்போது u வும் 0 ஆக செல்ல வேண்டும் என்பதைக் குறிக்கிறது எனவே இது முதல் தீர்வு எனவே இப்போது நம்மிடம் இருப்பது ure 2mE2r இதை நான் e r என்று எழுதுவேன் இந்த என்பது 2mE2 ஆகும் எனவே இப்போது பொதுவான தீர்வு u இது l ஐப் பொறுத்தது இதை நான் i1narrie αr என எழுதலாம் இந்த பாலிநாமியல் என்பது பல்லுறுப்புக்கோவை பைன்நட் வரையறுக்கப்பட்ட பாலிநாமியல் ஆகும் ஏனென்றால் n → ∞ க்கு செல்லும்போது இது eαr ஆக வீசுகிறது என்பதை நீங்கள் காட்டலாம் உங்களுக்கு அது நடக்க விரும்பம் இல்லை ஏனெனில் தீர்வு r→∞க்கு முடிவிலி செல்லும்போது 0 ஆக இருக்காது எனவே நீங்கள் ஒரு பைன்நட் வரையறுக்கப்பட்ட பாலிநாமியல் ஆக இருக்க விரும்பினீர்கள் எனவே நம்பர் 1 கவனியுங்கள் பாலிநாமியல் n r என்பது பைன்நட் வரையறுக்கப்பட்ட நம்பர் 2 r இன் மிகக் குறைந்த சக்தி 1 ஆகும் ஏன் என்றால் உங்களுக்கு r 0 க்கு செல்லும்போது u 0 ஆக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதே காரணம் எனவே இவை நாம் மனதில் வைத்திருக்கும் இரண்டு விஷயங்கள் இப்போது நான் என்ன செய்வேன் என்பது பொதுவாக இந்த பாலிநாமியல் க்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக சில நிகழ்வுகளுக்கு தீர்வு காண்பேன் எனவே முதலில் l என்பது 0 க்கு சமம் என்று கருதுகிறேன் அந்த விஷயத்தில் எனது சமன்பாடு 22mu Ze24π0ruEu நான் ure αr ஐ கருத்தில் கொள்ளப் போகிறேன் அதாவது இங்கே u என்பது ue αr αre αr எனவே u 2αe αr2re αr என்பதாகும் இந்த சமன்பாட்டில் u ஐ இதை மாற்றுவோம் இதிலிருந்து எனக்கு 22m 2α2re αr Ze24π0re αrEre αr என கிடைக்கிறது இந்த e αr டேர்ம் முழுவதும் கான்செல் செய்யப்படுகிறது எனவே இதிலிருந்து எனக்கு 22m 2α2r Ze24π0rErஎன கிடைக்கிறது இப்போது டேர்ம்ஸ் அல்லது அதே பவர் சக்தி ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இது உடனடியாக எனக்கு 2m2 Ze24π00என்று சொல்கிறது மற்றும் 22m2E ஆகும் இது தானாகவே திருப்தி அடைகிறது ஏனெனில் 22mE2எனவே இது E என்பது | E | க்கு சமம் என்று எனக்குத் தருகிறது இது நாங்கள் வேலை செய்த ஒன்று ஆனால் இந்த சமன்பாடு எனக்கு எனர்ஜிஆற்றல் ஐ தருகிறது ஏனெனில் இது 2m2mE2 என்பதாகும் மேலும் இது Ze24π0க்கு சமம் என்று சொல்கிறது எனவே | E | என்பது m22Z2e44π02 ஆக வெளிவருகிறது எனவே இந்த ஸ்டேட் க்கான எனர்ஜிஆற்றல் Z2e4m322022 ஆகும் இது 13 6Z2 எலக்ட்ரான் வோல்ட்டாக வெளிவருகிறது எனவே இது கிரௌண்ட் ஸ்டேட் நிலை எனர்ஜிஆற்றல் என்பதைக் கண்டறிந்தோம் மேலும் கிரௌண்ட் ஸ்டேட் நிலை எனர்ஜி க்கான ஆற்றல் வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு R என்பது Cnre αrrY00θϕ ஆக இருக்கும் எனவே இந்த ஸ்டேட் நிலை என்பது e αr Y00Cn ஆகும் எனவே கிரௌண்ட் ஸ்டேட் நிலை r 0 இல் பைன்நட் ஆக வரையறுக்கப்பட்டதாக தோன்றுகிறது மேலும் இது எக்ஸ்போநன்சியலி அதிவேகமாக சிதைகிறது இது e αrY00 என்பதாகும் இன்னும் l 0 இல் வேலை செய்கிறது நாம் இப்போது அதிக பாலிநாமியல் கொண்ட தீர்வைக் கண்டுபிடிப்போம் எனவே நான் u ஐ arbr2e αr ஆக எடுக்கப் போகிறேன் எனவே இதில் n இன் மிக உயர்ந்த அடுக்கு 2 ஆகும் நீங்கள் மீண்டும் ura2bre αr αarbr2e αr மற்றும் ur2be αr 2αa2bre α2arbr2e αr ஐக் கணக்கிடுங்கள் நாம் இந்த n ஐ மாற்றுகிறோம் எனவே அடுத்த ஸ்டெப் நகர்வு இப்படி இருக்கப்போகிறது இப்போது u க்கான சமன்பாட்டில் இதை மாற்றவும் பின்னர் r இன் சம அடுக்கு களுக்கு குணகங்களை சமன் செய்யவும் அதைச் செய்ய இந்த விஷயத்தில் E என்பது 122Z2e4m322022 என வெளிவருவதை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் தொடர்ந்து செல்லுங்கள் இப்போது நான் urarbr2cr3 எடுத்து சமன்பாட்டில் மாற்றினால் E 132 என்று நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் இந்த பயிற்சியைச் செய்தால் நீங்கள் இந்த முடிவுக்கு வருவீர்கள் அதாவது l 0 உடன் சமமான ஒரு ஸ்டேட் யின் நிலை எனர்ஜிஆற்றல் 13 6Z2n2 இங்கு n என்பது u க்கான பாலிநாமியல் யின் அளவு எனவே நான் அதை உங்களுக்காக விட்டு விடுகிறேன் நீங்கள் உயர் மற்றும் உயர் அடுக்கு களுக்கு செல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டு என நாம் l 1 ஐயும் எடுத்துக் கொள்வோம் இப்போது நினைவில் கொள்ளுங்கள் l 1 க்கு u என்பது r 0 க்கு செல்லும்போது rl1 ஆக செல்கிறது இது r2 ஆகும் எனவே நீங்கள் எடுக்கும் r இன் குறைந்தபட்ச அடுக்கு r2 ஆகும் இந்த விஷயத்தில் நான் u ஐ r2e αr ஆக எடுக்கப் போகிறேன் எனவே ur2re αr αr2e αr மற்றும் ur2e αr 2αre αr×22r2e αr என கிடைக்கிறது எனவே இது 2e αr4αre αr2r2e αr ஆக வெளிவருகிறது இதை சமன்பாட்டில் மாற்றுவோம் எனவே நான் 22m24αr2r2e αr222mr2r2e αr Ze24π0re αrEr2e αr ஐப் பெறுகிறேன் மேலும்e αr முழுவதும் கான்செல் செய்யப்படுகிறது r இன் சம அடுக்குகளின் டேர்ம்ஸ் ஐ நான் சமன் செய்யும் போது எனக்கு 2m222m0 என கிடைக்கும் எனவே அதைச் செய்வோம் இது 0 என்ற இந்த டேர்ம் முதல் டேர்ம் உடன் கான்செல் செய்யப்படுகிறது இந்த டேர்ம்ஸ் ஐ அடுக்கு r உடன் சமன் செய்தால் எனக்கு 22m4α Ze24π00 என கிடைக்கிறது இது எனக்கு எனர்ஜி ஐ ஆற்றல் தருகிறது கடைசி டேர்ம் E r2 டேர்ம் மானது இந்த 2 டேர்ம் உடன் உண்மையில் கான்செல் செய்யப்படும் இது அடிப்படையில் எனக்கு E என்பது | E | க்கு சமம் என தருகிறது இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே இந்த எனர்ஜிஆற்றல் என்பது பச்சை நிறத்தில் உள்ள இந்த டேர்ம் ஆல் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இது மீண்டும் கான்செல் செய்கிறது மேலும் இது எனக்கு 2 ஐ தருகிறது எனவே எனக்கு 22mαZe24π0 என கிடைக்கிறது அப்படியெனில் 214m24Ze24π02 ஆகும் மேலும் 2 என்பது 2mE2 ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது 14m24Ze24π02 என்பதற்கு க்கு சமம் ஆகும் E14m22Ze24π02 ஐ எளிமைப்படுத்திய பின்னர் இது மீண்டும் எனக்குக் இதை கொடுப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது E 1413 ஐத் தவிர வேறில்லை எனவே மீண்டும் நாம் பார்க்கிறோம் r2என்பது 13 6 Z 2 ல் 122 முறை எனர்ஜி க்கு ஆற்றல்வெளியேறுவதைக் காண்கிறோம் எனவே இதன் மூலம் நாம் இதை முடிவுக்குக் கொண்டுவருகிறோம் நீங்கள் மீண்டும் வேறு முயற்சி செய்யலாம் அதாவது u r க்கான பாலிநாமியல் யின் அளவு எனர்ஜி ஐ ஆற்றல் தீர்மானிக்கிறது அது எனக்கு என்ன தருகிறது uri1nairi என்றால் எனர்ஜிஆற்றல் வெளியே வருகிறது அது n ஐப் பொறுத்தது 13 E என்பது l ஐ சார்ந்து இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது ஹைட்ரஜன் அணு En க்கு மிகவும் ஒத்துள்ளது En என்பது l ஐ சார்ந்து இல்லை ஆனால் r ஐ ஒத்துள்ளது எனவே வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு n l மற்றும் m என எழுதப்பட்டுள்ளது இது RnlrYlmθϕஎன்பதாகும் எனவே r என்பது l ஐப் பொறுத்தது ஆனால் எனர்ஜிஆற்றல் அப்படி இல்லை இந்த தீர்வில் என்ன காணப்படுகிறது என்றால் n மைனஸ் 1 க்குக் கீழே l என்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் செய்யும்போது காணலாம் எனவே இதன் பொருள் l என்பது 0 1 2 மற்றும் n 1 வரை இருக்கலாம் மற்றோரு விஷயம் அந்த m இதை எழுதுகிறேன் m Z என்பது மைனஸ் l n பிளஸ் l க்கு இடையில் இருக்கக் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது mZ என்பது l l 1 மற்றும் பல 0 1 2 முதல் l 1 வரை என்பதை குறிக்கிறது எனவே n வது மட்டத்தில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இப்படி இருக்கும் எனவே ஒவ்வொரு n க்கும் நான் அதே எனர்ஜி ஆற்றல் உடன் எனர்ஜி ஆற்றல் மட்டங்களைக் கொண்டிருக்கிறேன் ஏனெனில் இது n ஐ மட்டுமே சார்ந்துள்ளது இது 0 1 முதல் l 1 வரை l என்பது மட்டம்அளவுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் 2l1 ஸ்டேட் நிலை களை mZ உடன் வைத்திருக்கிறேன் ஒவ்வொன்றிற்கும் பவுலி விலக்கு கொள்கை காரணமாக இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கலாம் எனவே நமக்குக் கிடைப்பது n வது மட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை l0n 12l1×2 ஆக இருக்கும் எனவே இது எனக்கு 4l0n 1l2l0n 11 என தருகிறது எனவே இது 4nn 122×n ஆக வெளிவருகிறது எனவே இது 2 n ஆக இருக்கும் மேலும் இது 2n2 2n2n ஆக வெளிவருகிறது இது 2 n 2 ஆகும் எனவே n வது மட்டத்தில் அதிகபட்சமாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2n2 க்கு சமம் ஆகும் எனவே இந்த விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பது உங்களுக்கு ஹைட்ரஜன் அணு ப்ராப்ளம் எவ்வாறு தீர்க்கப்படுகிறது என்பதற்கான சுட்டிக் காட்டுதல் ஆகும் எனவே இந்த விரிவுரையை முடிக்க நாம் என்ன செய்தோம் என்றால் ஒன்று ஹைட்ரஜன் போன்ற அமைப்புகளுக்கு ஷ்ராடின்ஜெர் சமன்பாட்டை அமைக்கவும் இரண்டு uri1nairie αr என எடுக்கப்பட்டது இங்கே 2mE2 ஆகும் பின்னர் En 13 6Z2n2 கண்டறியப்பட்டது இந்த n என்பது பவர் க்கு சக்தி தலைகீழ் ஆகும் இறுதியாக E என்பது n ஐ மட்டுமே சார்ந்துள்ளது RnlYln என்பது வேவ் பங்ஷன் அலை செயல்பாடு nln ஆகும் மேலும் n ஆவது நிலையில் 2 n 2 எலக்ட்ரான்களுக்கு மட்டும் இடமளிக்கும் இத்துடன் ஹைட்ரஜன் அணு பற்றிய விவாதத்தை நிறுத்துகிறோம் அடுத்த வாரம் இந்த ரேடியல் சமன்பாட்டின் நியூமெரிக்கல்எண்ணியல் சார்ந்த தீர்வோடு தொடங்குவோம்